இதுவரை நாம் இந்தப் பாடத்திட்டத்தில்அறிவுசார் சொத்துரிமை குறித்த பொதுவான அறிமுகத்தைக் கண்டோம் அறிவுசார் சொத்துரிமை களின் சில அடிப்படை வகைகளை சில விபரங்களுடன் பார்த்தோம் காப்புரிமைகள் வர்த்தக முத்திரைகள் பதிப்புரிமை மற்றும் வடிவமைப்புகளைப் பார்த்தோம் பின்னர் நாம் பல்கலைக்கழகத்தின் தொழில்முனைவோர் செயல்பாட்டைப் பார்த்தோம் தொழில்முனைவோர் செயல்பாடு பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி செயல்பாட்டில் இருந்து வெளிவருகிறது என்று பார்த்தோம் ஆராய்ச்சி செயல்பாடு தானே அறிவுசார் சொத்துரிமையால் பாதுகாக்கக்கூடிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை விளைவிக்கும் என்றும் குறிப்பிட்டோம் பின்னர் கண்டுபிடிப்புகளை எங்கு தேடுவது என்று நாம் பரவலாகப் பார்த்தோம் ஒரு கண்டுபிடிப்பு காப்புரிமை பெற வேண்டுமா இல்லையா என்பதைத் தீர்மானிக்க கூடிய சோதனை அதாவது காப்புரிமை தேடல் என்று நாம் அழைக்க கூடியது அது குறித்துப் பார்த்தோம் இறுதியாக நாம் ஐபி மையங்களின் பங்கு குறித்தும் பேசினோம் இப்போது இந்த முறையில் ஐபி மையங்களை அமைப்பதைக் குறித்துப் பார்ப்போம் ஒரு கல்வி நிறுவனம் அதாவது ஒரு பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி அறிவுசார் சொத்து மையங்கள் அல்லது ஐபி மையங்களை நிறுவுவதை எவ்வாறு பார்க்கிறது இப்போது நாம் கேட்க வேண்டிய முதல் கேள்வி பல்கலைக்கழகங்களுக்கு ஐபி மையங்கள் தேவையா அவற்றுக்கு ஐபி மையங்கள் ஏன் தேவைப்படுகின்றன இந்தக் கேள்விக்கான பதில் தெளிவாக உள்ளது ஏனெனில் அறிவார்ந்த சொத்து ஆராய்ச்சியின் வெளியீட்டைப் பாதுகாக்க முடியும் மேலும் ஆராய்ச்சி என்பது ஒரு பல்கலைக்கழகத்தின் ஒருங்கிணைந்த செயல்பாடு என்பதால் ஆராய்ச்சியின் வெளியீட்டை ஐபி மூலம் பாதுகாக்க முடியும் என்றும் ஐபி நிர்வகிக்கப் படவேண்டும் என்றும் ஆராய்ச்சியின் வெளியீடு வணிக மயமாக்கப்படக் கூடியது என்பதால் ஆராய்ச்சியின் வெளியீட்டை நிர்வகிக்க ஐபி மையங்கள் தேவைப்படுகின்றன என்பதும் தெளிவாகிறது எனவே முதல் அம்சம் என்னவென்றால் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி செய்வதால் உங்களிடம் வணிக மதிப்பு இருக்கக்கூடிய ஆராய்ச்சியின் தயாரிப்புகள் இருக்கலாம் அவற்றை நிர்வகிக்கவும் கைப்பற்றவும் உங்களுக்கு ஐபி மையங்கள் தேவை இரண்டாவதாக தரவரிசை நாம் என் ஐ ஆர் எஃப் மற்றும் ஏ ஆர் ஐ ஐ ஏ தரவரிசை குறித்து அறிவோம் இவை இரண்டு விதமான கட்டமைப்புகளில் இருந்து வரக்கூடிய தர வரிசைகள் இவ்விரு தரவரிசைக் கட்டமைப்புகளும் தவிர்க்க முடியாத வகையில் காப்புரிமை பெறுதலையும் காப்புரிமைகள் வணிக மயமாக்கப்படுவதையும் கவனித்துப் பார்க்கின்றன மூன்றாவதாக உங்களிடம் கட்டுப் பாட்டு அமைப்புகள் மற்றும் ஒழுங்கு முறைகள் உள்ளன யுஜிசி ஏ ஐ சி டி ஈ மற்றும் என் ஏ ஏ சி ஆகியவை ஐ பி மையங்களை அமைக்க வேண்டும் என்றும் காப்புரிமைகளைத் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவற்றை வணிகமயமாக்க வேண்டுமென்றும் வார்த்தைகளில் குறிப்பிட்டுச் சொல்லுகின்றன நான்காவதாக இது ஒரு உள் தேவை நீங்கள் ஐபி மையங்களை அமைக்கும்போது அவை இலாப மையங்களாக உருவாகக்கூடும் இலாப மையங்களாக உருமாறும் போது பல்கலைக்கழகத்திற்கு அவை வருவாயைக் கொண்டுவருகின்றன இது குறித்துஅமெரிக்காவில் நாம் கொண்டிருக்கக் கூடிய சில உதாரணங்கள் எவை என்றால் ஐபி மையங்கள் காப்புரிமைகளை அடையாளம் காணுவதற்கான ஆதாரமாக இருந்து மில்லியன் டாலர்கள் கணக்கில் வருவாயைக் கொண்டு வந்து சேர்த்த நிகழ்வுகளாகும் எனவே முதலில் என் ஐ ஆர் எஃப் பகுதியைப் பார்ப்போம் என்ஐஆர்எஃப் என்பது நிறுவனங்களின் தரவரிசைக்கான தேசிய கட்டமைப்பைக் குறிக்கிறது இது 2017இல் உருவாக்கப்பட்ட தரவரிசை அளவுருக்கள் மற்றும் எடை அளவுருக்களின் சுருக்கமாகும் இதில் ஆராய்ச்சி மற்றும் தொழில் முறை நடைமுறைக்கு அதிக எடை மதிப்பு கிடைப்பதை உங்களால் காண முடியும் இதில் உள்ள 5 அளவுருக்களை நீங்கள் பார்க்கும்போது அதில் அதிகமான எடை மதிப்பு ஆராய்ச்சி மற்றும் தொழில்முறைப் பயிற்சிச் செயல்பாட்டிற்குக் கொடுக்கப்படுவதைக் காணலாம் இப்போது ஆராய்ச்சி மற்றும் தொழில் முறை நடைமுறையில் ஐ பி ஆர் மற்றும் காப்புரிமைகள் வழங்கப்பட்டவை தாக்கல் செய்யப்பட்டவை உரிமம் பெறப்பட்டவை ஆகியவை உங்களுக்கு மதிப்பெண்ணில் ஒரு பகுதியைப் பெற்றுத்தரும் இதைச் சொல்லும்போது தர வரிசைக்குத் தொடர்புடைய பகுதியாக இருக்கக்கூடியது இது மட்டும்தான் என்று சொல்லவில்லை ஏனென்றால் மற்ற அளவுருக்களையும் பாதிக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை மாற்றக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தப் பங்கை அறிவுசார் சொத்துரிமைகள் வகிக்கின்றன உதாரணமாக அறிவுசார் சொத்துரிமை குறித்த புதிய பாடத்திட்டத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் இப்போது இது உங்கள் மாணவர்களின் வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதோடு அவர்களுக்குப் பணி சந்தையில் பணி வாய்ப்பையும் பெற்றுத் தரக்கூடும் எனவே இது உங்கள் தரவரிசையைப் பாதிக்கும் ஒரு விஷயத்துடன் மீண்டும் தொடர்புடையதாக உள்ளது நீங்கள் ஐபி மையங்களை அமைக்கும்போது ஆய்வு மையங்கள் கண்டுபிடிப்புகளை வணிகமயமாக்குவதற்கான ஒரு ஆதாரமாக மாறக்கூடும் மேலும் கண்டுபிடிப்புகள் வணிகமயமாக்கப்படுவதால் ஆராய்ச்சியின் மூலம் உங்களுக்கு அதிக வருவாய் கிடைக்கலாம் ஆராய்ச்சி மூலம் அதிக வருவாய் கிடைப்பதால் உங்களால் மற்ற அளவுருக்களையும் திருப்திப் படுத்த இயலும் எனவே அறிவுசார் சொத்துரிமைகளை உருவாக்குவது அந்த அறிவுசார் சொத்துரிமைகள் மற்றும் வழங்கப்படும் காப்புரிமைகள் தாக்கல் செய்யப்படுபவை உரிமம் வழங்கப்படுபவை ஆகியவற்றைத் தாண்டி ஒரு விளைவைக் கொண்டுள்ளது எனவே விளைவு அதையும் மீறியது இப்போது மற்றுமொரு தரவரிசை எதுவென்றால் புதுமை சாதனைகள் குறித்த நிறுவனங்களின் அதல் தர வரிசை என்று அழைக்கப்படுவது ஆகும் விழிப்புணர்வு ஊக்குவிப்பு மற்றும் யோசனை உருவாக்கம் மற்றும் புதுமைக்கான ஆதரவு ஆகியவை இங்கு அவர்கள் கருதும் முக்கிய காரணிகள் எனவே நீங்கள் எத்தனை பயிற்சிப் பட்டறைகளை நடத்துகிறீர்கள் எத்தனை மன்றங்கள் திறந்த மன்றங்கள் உள்ளன யோசனைகள் சேகரிக்கப்பட்டு சரி பார்ப்பதற்கு மற்றும் ஆராய்வதற்கு ஏதுவாக உள்ள வழிகள் யாவை இவையாவும் அரியா கட்டமைப்பின் கீழ் உங்கள் தரவரிசையைப் பாதிக்கக்கூடியவை தொழில் முனைவோர் வளர்ச்சியின் ஊக்குவிப்பு மற்றும் ஆதரவு நிறைய காப்புரிமைகளைத் தாக்கல் செய்ய ஒரு ஆய்வுக் குழுவிற்கு உதவக்கூடிய ஐபி மையங்கள் இருந்தால் மேலும் அந்த ஆய்வுக் குழு தங்களால் ஒரு நிறுவனத்தை அடைகாத்து அதை ஒரு தனி நிறுவனமாக எடுத்துச்செல்ல முடியும் என்று உணர்ந்தால் அப்போது அது தொழில் முனைவோர் மேம்பாட்டு ஊக்குவிப்பு மற்றும் ஆதரவு என்று கருதப்படும் மேலும் இறுதியாக அறிவுசார் சொத்தினை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பப் பரிமாற்றம் மற்றும் வணிகமயமாக்கல் ஆகியவை கவனத்தில் கொள்ளக்கூடிய குறிகாட்டிகள் ஆகும் இப்போது ஐபி மையம் என்றால் என்ன ஐபி மையம் என்பது பல பெயர்களால் அறியப்படுகிறது அது சில இடங்களில் ஐபிஎம் செல் என்று அழைக்கப்படுகிறது மேற்கில் தொழில்நுட்பப் பரிமாற்ற அலுவலகம் அல்லது தொழில்நுட்ப உரிமம் வழங்கல் அலுவலகம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது ஏறத்தாழ அவை அதே செயல்பாட்டையே செய்கின்றன நாம் ஒரு ஐபி மையத்தை அறிவது அதன் செயல்பாட்டின் மூலமே எனவே நீங்கள் அதை எவ்வாறு அழைத்தாலும் அது தகுதி பெற்றிருந்தால் அல்லது அறிவுசார் சொத்துக்களை நிர்வகிக்கும் ஒரு மையத்தின் பூர்வாங்க செயல்பாடுகளைச் செய்தால் அல்லது அதன் குறைந்தபட்ச தேவைகளைப் பூர்த்தி செய்தால் அதை ஐ பி மையம் அல்லது ஐபிஎம் செல் என்று அழைக்கலாம் இப்போது சுருக்கமாக இது அறிவுசார் சொத்து நிர்வாகத்தை நிர்வகிக்கும் ஒரு மையம் அல்லது அலுவலகம் அறிவுசார் சொத்து மேலாண்மை என்பது ஒரு பரந்த சொல்லாகும் அறிவுசார் சொத்துக்களை அடையாளம் காண்பது அவற்றை சரியானவைதானா எனப் பார்ப்பது அவற்றைப் பாதுகாப்பது மற்றும் பராமரிப்பது ஆகிய பலவற்றை உள்ளடக்கியது இப்போது இவற்றை அதாவது ஐபி மையத்தின் செயல்பாடுகளை இன்னும் விரிவாகப் பார்ப்போம் ஆனால் விழிப்புணர்வு மற்றும் ஐபி கல்வி என்பது பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே செய்து வரும் ஒன்று என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் ஒரு நிபுணர் பேச்சாளரை அழைக்கலாம் பயிற்சிப் பட்டறைகளை நடத்தலாம் பல்கலைக்கழகத்தில் ஒருவித விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம் இந்த விஷயங்கள் அனைத்தும் பல்கலைக்கழகங்களில் ஐபி மையங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்யப்படுகின்றன காப்புரிமை தேடல் சரி பார்த்தல் அல்லது ஐபி நுண்ணறிவு என நாம் அழைக்கக் கூடியது ஐபி மையத்தால் மட்டுமே செய்யக் கூடிய ஒன்றாகும் ஐபி யை சரிபார்த்துப் பிரித்தல் அல்லது ஐபி நுண்ணறிவு என்று நாம் சொல்லக்கூடிய ஒன்று மற்றவரிடம் ஒப்படைக்க முடியாத ஒன்று என்பதை இப்போது இங்கு உங்களால் பார்க்க முடியும் ஒரு மூன்றாம் தரப்பு வந்து உங்களுக்காக அதைச் செய்ய முடியாது இதுதான் அதில் முக்கியமான பகுதியாகும் உங்கள் நிறுவனத்திலேயே ஒரு மையத்தை அமைக்க வேண்டிய அவசியத்தை உங்களால் பார்க்க முடியும் அப்போதுதான் அந்த இரண்டாவது பகுதி அதாவது அறிவுசார் சொத்தை சரிபார்த்து பிரிப்பது என்பதைச் செய்யமுடியும் ஐபி பதிவுசெய்தல் ஐபி அடையாளம் காணப்பட்டு அதற்கான அறிவுசார் சொத்து பாதுகாப்பைத் தாக்கல் செய்ய நிறுவனம் அழைப்பு விடுத்ததும் அது வழக்கமாக செய்யப்பட வேண்டும் பொதுவாக இது மூன்றாம் தரப்பு சேவை வழங்குநர்கள் உடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் செய்யப்படுகிறது பல்கலைக்கழகங்களும் தாக்கல் செய்யும் வேலையை உள்ளுக்குள் தாங்களாகவே செய்யக் கூடிய நிகழ்வுகள் உள்ளன ஆனால் அதைச் செய்ய வேறு வகையான அமைப்பு மற்றும் பல்வேறு வகையான தொழில் வல்லுநர்கள் தேவைப்படுவார்கள் அவர்களுக்காக இதைச் செய்ய அவர்கள் பல்கலைக்கழகத்திற்குள் ஒரு காப்புரிமை முகவரை வைத்திருக்க வேண்டும் பின்னர் நீங்கள் பதிவு செய்தவுடன் அதைப் புதுப்பித்துக்கொண்டே இருக்கவேண்டும் நீங்கள் அதைத் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் மேலும் ஐபி க்கான உரிமத்தை வழங்கி வருவாய் ஈட்டி அதன்மூலம் சம்பாதித்து ஐபி யை வணிகமயமாக்க வேண்டும் எனவே ஐபி மையத்தின் செயல்பாடுகள் ஐபி யை அடையாளம் காண்பது ஐபி நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஐபி யைக் கண்டுபிடித்துச் சரிபார்த்தல் ஐபி யைப் பாதுகாத்தல் மற்றும் பராமரித்தல் எனப் பரவலாக வகைப்படுத்தப்படுகின்றன இப்போது இந்தச் செயல்பாடுகளை எல்லாம் உங்களால் செய்யமுடிந்தால் அல்லது உங்களது நிறுவனத்தின் இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஓரளவு சரியான முறையில் செய்யப்படுகிறது என்றால் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆய்வு மையத்தை வைத்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அல்லது ஐபி மையத்தின் செயல்பாடுகளைச் செய்யும் தகுதி உள்ளது என்று சொல்லும் அளவில் ஏதோ ஒரு மூன்றாம் தரப்பினர் இந்த சேவைகளை உங்களுக்கு வழங்குகிறார்கள் முதல் செயல்பாட்டை எடுத்துக்கொள்வோம் ஐபி கல்வி இதுதான் செய்யப்பட வேண்டிய ஒரு செயல்பாடு ஐபி கல்வி என்பது விழிப்புணர்வை குறிக்கலாம் விழிப்புணர்வு என்பது அறிவுசார் சொத்து உரிமைகள் குறித்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வது என்று பொருள் கொள்ளலாம் இது பெரும்பாலான மையங்களில் இருக்கும் ஏனென்றால் ஐபி மையத்தில் மக்கள் தாங்கள் செய்யும் வேலைக்குக் குறிப்பாகத் தொடர்புடைய அறிவுசார் சொத்து குறித்த சந்தேகங்களுடன் அணுகக்கூடிய நிபுணர்கள் இருப்பார்கள் விழிப்புணர்வின் ஒரு பகுதியாக ஐபி மையம் கருத்துக்களையும் தகவல்களையும் பரிமாறிக் கொள்ளும் மன்றமாகச் செயல்பட முடியும் கல்விப் பகுதியை எடுத்துக்கொண்டால் கல்விப் பகுதியை மூன்று பகுதிகளாகப் பிரிக்கலாம் ஒன்று ஐபி குறித்த அடிப்படை கல்வியைக் குறிக்கிறது ஐபியை எவ்வாறு வேறுபடுத்துவது மற்றும் அடையாளம் காண்பது என்பது குறித்தது இதைத்தான் பெரும்பாலும் நாம் இந்த பாடத் திட்டத்தின் முதல் இரண்டு வாரங்களில் நமது கற்றலில் உள்ளடக்கியிருந்தோம் ஐபி யின் அடிப்படை வகைகளை அடையாளம் காண்பது மற்றும் அதன் வெவ்வேறு களங்களை அறிந்துகொள்வதில் இலகுணர்வுடன் இருத்தல் அடிப்படை ஐபி கல்வியைத் தவிர ஐபியானது மாறும் தன்மை கொண்ட இயல்புடையதாக இருப்பதால் எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பதால் மேலும் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றங்கள் அறிவுசார் சொத்துரிமையின் முன்னேற்றங்களாக மாற்றம் அடைவதால் தொடர்ச்சியான கல்வி அவசியமாக இருப்பதை உங்களால் காண முடியும் தொடர்ச்சியான கல்வி என்பது ஐபிக்குத் தனித்துவமானது அது மற்ற துறைகளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம் முன்னேற்றங்களைக் கண்காணிப்பதற்கு அதாவது அறிவுசார் சொத்துரிமையில் புதிய முன்னேற்றங்களைக் கண்காணிக்க ஐ பி மையங்கள் தொடர்ச்சியான நடப்பு கல்வியில் பங்கேற்க வேண்டியது அவசியமாகிறது இப்போது ஐபி கல்வியின் மூன்றாம் பகுதி மேம்பட்ட கல்வியாகும் ஐபி மையங்களால் இதனை வழங்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் இத்தகைய ஒரு அமைப்பு பல்கலைக்கழக அமைப்பிற்குள் இருக்கும்போது அது பொருள் பொதிந்ததாக இருக்கக்கூடும் இப்போது இந்த மேம்பட்ட ஐபி கல்வி பகுதி என்பது பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான வாழ்க்கைத் தொழில் மற்றும் அறிவுசார் சொத்தை சரியான முறையில் பார்த்துக் கொள்ள முடியும் இப்போது ஒருவர் ஒரு ஐபி நிபுணராக ஆக விரும்பினால் அல்லது ஒரு பதிவுபெற்ற காப்புரிமை முகவராக ஆக விரும்பினால் அவர்களுக்கு ஐபியில் மேம்பட்ட கல்வி அவசியம் ஆகிறது எனவே நாம் ஐபி கல்வியை மூன்று தளங்களில் நிலைகளிலிருந்து பார்க்கலாம் ஒன்று இது போன்ற ஆன்லைன் பாடத்திட்டத்தில் இணையவழிப் பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய அடிப்படைக் கல்வி மற்றொன்று தொடர்ச்சியான நடப்புக் கல்வி இதில் பங்குதாரர்களுடன் ஒருவித தொடர்பு இடைவினை தேவைப்படும் ஏனென்றால் முன்னேற்றங்கள் இருக்கும்போது அதைப் பற்றி நாம் உரையாட வேண்டும் அதைப் பற்றி மக்களுக்குப் பயிற்சி அளித்து கல்வி கற்பிக்க வேண்டும் பின்னர் நம்மிடம் அறிவுசார் சொத்துரிமைகளில் ஒரு தொழிலை உருவாக்க விரும்பும் நபர்களுக்கான மேம்பட்ட படிப்புகளும் உள்ளன எனவே ஐபி மையம் ஐபி பற்றிய விழிப்புணர்வு தொடர்பான விழிப்புணர்வு சிக்கல்களைப் பார்ப்பது மட்டுமல்லாமல் ஐபி கல்வியையும் பார்க்கும் இரண்டாவது செயல்பாடு உளவுத்துறை செயல்பாடு குறித்தது இது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்றாகும் ஏனென்றால் ஐபி நுண்ணறிவு என்பதை ஒருவரிடம் ஒப்படைப்பது மிகவும் கடினம் அல்லது இந்த உளவுத்துறைச் செயல்பாட்டைச் செய்யக்கூடிய மூன்றாம் தரப்பினரைக் கணினியில் சேர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் கடினம் எனவே உளவுத்துறை செயல்பாட்டின் தன்மை காரணமாக அதைத் தொடர்ச்சியான முறையில் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது எனவே ஒரு பேச்சாளரைப் பேசுமாறு அழைப்பது அல்லது ஒரு பயிற்சிப் பட்டறை நடத்துவது ஆகியவை இந்தப் பகுதியைப் பொறுத்தவரை ஐ பி மையம் செய்யக்கூடியது என்ன என்பதைக் குறிக்காது ஒன்று ஐபி மையத்தால் வணிக மதிப்புடன் ஆராய்ச்சி முடிவுகளை அடையாளம் காணமுடியும் இப்போது ஆராய்ச்சி முடிவுகள் உங்கள் நிறுவனத்தில் உள்ள பல்வேறு மூலங்களில் இருந்து வரக் கூடும் இது ஒரு ஆராய்ச்சித் திட்டத்திலிருந்து வரலாம் இது ஒரு ஆலோசனைத் திட்டத்திலிருந்து வரலாம் இது ஒரு தொழில்முறை வாடிக்கையாளர் மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு இடையிலான தொடர்புகளிடம் இருந்து வரக் கூடும் எனவே இது வெவ்வேறு மூலங்களிலிருந்து வரக்கூடும் எனவே அவற்றை அடையாளம் கண்டு மதிப்பை சோதிப்பது பல்கலைக்கழகத்தால் செய்யப்பட வேண்டிய ஒன்று எனவே இந்தப் பல்கலைக்கழகங்களில் ஒரு கண்டுபிடிப்பு வெளிப்படுத்துதல் படிவம் இருக்கலாம் இது பூர்த்தி செய்யப்பட்டு சமர்ப்பிக்கப்படலாம் ஒரு அழைப்பு மையம் இருந்தால் இந்த கண்டுபிடிப்பு வெளிப்படுத்துதல் படிவம் ஒரு உள்சோதனைக்கு உட்படுத்தப்பட லாம் ஐ பி மையம் இல்லாவிட்டாலும் இது ஒரு மூன்றாம் தரப்பு சேவை வழங்குனரிடம் அனுப்பி வைக்கப்படலாம் ஐபி என்பது பதிப்பீடுகளுக்கும் பெரும்பாலும் இருக்கக்கூடும் எனவே ஒரு விஷயம் ஏற்கனவே பதிப்பிக்கப்பட்டிருந்தால் அதுகுறித்துக் காப்புரிமை தாக்கல் செய்வது கடினமாகிறது இதை நாம் ஏற்கனவே புதுமைக்கான அவசியம் மற்றும் காப்புரிமை சட்டம் ஆகியவற்றின் கீழ் குறிப்பிட்டிருந்தோம் எனவே பதிப்பீடுகள் என்பவை ஐபி யைப் பார்ப்பதற்கும் சோதித்துப் பிரிப்பதற்கும் ஒரு மூலமாக இருப்பவை எனவே சில நிறுவனங்களில் அடுத்தடுத்துக் குறிப்பிட்ட இடைவெளியில் வெளியீடுகள் செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் பேராசிரியர்களிடம் அவர்கள் பதிப்பீடு செய்வதற்கு முன்பு ஒரு கண்டுபிடிப்பு காப்புரிமை பெறத் தக்கதா என்பது குறித்த சோதனை செய்ய வேண்டும் என்ற தகவலைக் கூறினால் பதிப்பீடுகள் செய்யப்படுவதற்கு முன்பு ஐபி குறித்த பிரித்துப் பார்க்கும் சோதனைக்கும் உட்பட வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரம் அமைக்கப் பெறும் எனவே ஆராய்ச்சி முடிவுகளை வணிக மதிப்புடன் அடையாளப்படுத்தும் ஐபி நுண்ணறிவின் முதல் பகுதி இதுதான் இரண்டாவது பகுதியானது வெளிப்பாடுகளின் வணிகத் திறனை மதிப்பீடு செய்வதாகும் எனவே ஒரு பேராசிரியர் அல்லது ஒரு ஆராய்ச்சிக் குழு ஒரு வெளிப்பாட்டைச் செய்யும் போதெல்லாம் ஒரு வணிகத் திட்டத்தை உருவாக்குவது மற்றும் அதன் வணிகத் திறனை மதிப்பிடுவது ஆகியவை ஐபி மையத்தின் வேலை இப்போது மதிப்பீடு என்பது மீண்டும் நீங்கள் ஆராய்ச்சியின் பலன்களை ஆராய்ச்சி முடிவுகளின் பலன்களை உண்மையில் அறுவடை செய்வதற்கு முன்பு செய்யப்படவேண்டிய ஒன்று ஆராய்ச்சி முடிவுகளின் நன்மைகள் மதிப்பீடு என்பது கண்டுபிடிப்பின் வாய்ப்பை அல்லது வணிக வாய்ப்பைப் பார்ப்பதைக் குறிக்கிறது இப்போது இதை வெவ்வேறு வழிகளில் செய்யலாம் ஒன்று நீங்கள் ஏற்கனவே சந்தையில் இருக்கும் வீரர்களைப் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட தீர்வுக்கான சந்தையில் தற்போதுள்ள சேவை வழங்குநர்கள் யார் அதே போன்ற மாற்றுக்கள் எவை நகலாக்கம் செய்வது எவ்வளவு தூரம் எளிதானது மேலும் மாற்றுத் தீர்வுகளைப் பயன்படுத்துவதற்கான திறன் எவ்வாறு உள்ளது என்பவற்றைப் பார்க்கலாம் இப்போது இந்த அனைத்துக் காரணிகளையும் நீங்கள் பார்க்கும் போது உங்களால் ஒரு குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு சந்தைக்கு வரும்போது அதற்கான வணிகத் திறன் எவ்வாறு இருக்கும் என்பதைச் சொல்ல முடியும் மீண்டும் இது ஒரு மதிப்பீடு மட்டுமே ஆனால் மதிப்பீட்டைச் செய்வது நல்லது இதன் மூலம் நீங்கள் உங்கள் பணத்தை எங்கு முதலீடு செய்யப் போகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் காப்புரிமை பெறுவது என்பது இயல்பாகவே ஒரு விலை உயர்ந்த செயல் இது வளங்களை உள்ளடக்கியது மேலும் இது நேரம் பிடிக்கக்கூடிய ஒரு செயல்முறையாகும் புதிய காலவரிசைகளைக் கருத்தில் கொள்ளும் போது ஒரு காப்புரிமை வழங்கப்படுவதற்கு 3 முதல் 5 வருடங்கள் வரை ஆகலாம் எனவே ஒரு காப்புரிமை வழங்கப்படும் போது அந்த வழங்கலுக்குப் பின் தான் அந்தக் காப்புரிமை முழுமையாக வணிகமயமாக ஆவது சாத்தியமாகிறது இப்போது அமைப்பு அவ்வாறு செய்யப்பட்டுள்ளதால் பல்கலைக்கழகமானது ஒரு வணிகத் திட்டத்தைக் கொண்டுவருவது அவசியமாகிறது முதலீடுகள் இருக்கப் போவது போலவும் வேறு எந்த வணிகத் திட்டத்திலும் உள்ளதைப் போலவே வருமானமும் கிடைக்கப் போவதாகவும் அவர்கள் ஒரு வணிகத் திட்டத்தை உருவாக்குகிறார்கள் எனவே காப்புரிமையைத் தாக்கல் செய்வதற்கு முன் இந்தக் குறிப்பிட்ட கண்டுபிடிப்புக்கான வணிகமயமாக்கல் தொடர்பான சாத்தியம் என்ன அது இந்தியாவில் இருக்கிறதா அல்லது வெளிநாட்டில் இருக்கிறதா என்று ஐ பி மையம் ஒரு வணிகத் திட்டத்தைப் பார்க்கவேண்டும் அல்லது வரைவு செய்ய வேண்டும் ஏனெனில் அது இந்தியாவுக்கு வெளியே இருந்தால் அது பிசிடி பாதை அல்லது மாநாட்டுப் பாதை என்று அழைக்கப்படும் வழியில் வெளிநாட்டுக் காப்புரிமையைத் தாக்கல் செய்யவேண்டும் இது வணிகமயமாக்கும் முன்பு செய்யப்படும் முதலீட்டுச் செலவு காப்புரிமை பெறுவதால் உருவாகும் செலவு அது அதிகமாகிறது எனவே ஒரு வணிகத் திட்டத்தை உருவாக்குவது இந்த எல்லாக் காரணிகளையும் கருத்தில் கொள்வதை உள்ளடக்கியது என்னென்ன விஷயங்கள் தொழில்நுட்பம் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது சந்தையில் தொழில்நுட்பத்தை வெளிக்கொணர்வதற்கு எவ்வளவு பணம் முதலீடு செய்யப்பட வேண்டும் எவ்வளவு பணத்தை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் மேலும் கண்டுபிடிப்பைக் காப்புரிமை மூலம் பாதுகாப்பதற்குச் செய்யப்பட வேண்டிய செலவுகள் எவை ஆகிய அனைத்தும் பார்க்கப்படும் எனவே இது முதலீடு செய்யப்படும் பணத்தைத் திரும்பப் பெற முடியுமா என்பது குறித்த ஒரு செலவு நன்மை பகுப்பாய்வு ஆகும் இப்போது சில சந்தர்ப்பங்களில் பல்கலைக்கழகங்களும் நிறுவனங்களும் கூட செலவு பயன் பகுப்பாய்வில் இறங்குவதில்லை ஏனென்றால் இப்போதுள்ள போக்கு காப்புரிமைகள் போர்ட்போலியோவைக் கொண்டிருப்பது அதாவது காப்புரிமைகளின் போர்ட்போலியோவை நீங்கள் தாக்கல் செய்தால் அதில் மறைந்திருக்கும் எண்ணப்போக்கு என்னவென்றால் போர்ட்ஃபோலியோவை மொத்தத்தில் வணிகமயமாக்க முடியும் மேலும் அதில் வெற்றிகரமான வணிக ரீதியாக அதிக மதிப்புக் கொண்ட காப்புரிமைகள் வணிக ரீதியாக அதிக மதிப்பில்லாத மற்ற காப்புரிமைகளையும் விற்பதற்கு உதவும் எனவே ஒரு போர்ட்ஃபோலியோ அவற்றை விற்பனை செய்கிறது ஏனென்றால் அபாயங்களைத் தவிர்க்க போர்ட்போலியோ என்பது ஒரு வழியாக இருக்கலாம் மேலும் பல்கலைக்கழகங்களும் நிறுவனங்களும் ஒரு வெற்றிகரமான காப்புரிமை கொண்டு வரும் வருமானத்தின் மூலம் வணிகமயமாகாத காப்புரிமைகளின் செலவை ஈடுகட்ட முடியும் என்ற முடிவை எடுக்கலாம் எனவே நீங்கள் கொள்ளக்கூடிய கருத்துக்கள் இரண்டு விதமாக இருக்கலாம் ஆனால் விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு வகையான வணிகத்தை உருவாக்க வேண்டும் நீங்கள் காப்புரிமையைத் தாக்கல் செய்வதற்கு முன்பு அதனை ஏதாவது ஒரு மட்டத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டும் அது ஒரு செங்குத்தான சாய்வு போன்றது காப்புரிமைக்கு நீங்கள் பணத்தை முதலீடு செய்யத் தொடங்கியவுடன் பணம் செலவாவது என்பது வழக்கு மற்றும் பதிவு வடிவத்தில் மட்டுமல்ல பதிவு செய்த பின்னும் காப்புரிமையை உயிர்ப்புடன் வைத்திருக்கப் புதுப்பித்தலுக்குப் பணம் செலவு செய்யவேண்டும் புதுப்பித்தல் கட்டணம் இருக்கும் எனவே சம்பந்தப்பட்ட காலவரிசை பற்றிய புரிதல் மற்றும் சம்பந்தப்பட்ட செலவு பற்றிய புரிதல் ஆகியவற்றைத் தான் ஒரு வணிக திட்டம் என்று நாம் அழைக்கிறோம் எனவே கண்டுபிடிப்பின் வணிகத் திறனைப் புரிந்து கொள்வதன் மூலம் காப்புரிமையைத் தாக்கல் செய்வதற்கு அழைப்பு விடுப்பதற்கு முன்பு ஒரு வணிகத் திட்டத்தை வகுக்க வேண்டும் ஐபி புலனாய்வு தொடர்பாக ஆய்வு மையம் செய்யக்கூடிய மூன்றாவது விஷயம் அழைப்பை எடுப்பதா என்பது அதாவது ஐபி யைப் பாதுகாக்கலாமா என்பதைத் தீர்மானிப்பது அறிவுசார் சொத்துரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாத சில வகை அறிவுசார் சொத்து இருக்கக் கூடும் எந்த வகையான ஐபி அது குறுகிய காலத்திற்கு இருக்க வேண்டியதா அல்லது பாதுகாப்பு அதிக காலத்திற்குத் தரப்பட வேண்டுமா எந்தவிதமான ஐபியை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் ஆகியவை குறித்த முடிவு எடுக்கப்படுகிறது வெளிப்படையாகக் கூறுவதானால் ஐபி மையமானது ஒரு குழுவின் உதவியுடன் இயங்கும் நாம் அது குறித்துப் பின்னர் பேசலாம் ஆனால் ஒரு கண்டுபிடிப்பு ஐபியால் பாதுகாக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது குறித்த முடிவை எடுக்க வேண்டியது ஐபி மையமே ஏனென்றால் பல்கலைக்கழகம் எப்போதும் தனது ஆராய்ச்சிகளை வெளியிடுவதற்கான வாய்ப்பை விருப்பத்தைக் கொண்ட ஒரு அமைப்பு ஆகும் எனவே அவர்கள் ஒரு கண்டுபிடிப்பை ஐபி மூலம் பாதுகாக்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்தால் அவர்கள் முடிவுகளை அதாவது ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டு அதற்கான பெயரை எடுத்துக்கொள்ளலாம் எனவே இங்கு தான் நாம் கடந்த வார விரிவுரையில் விவாதித்த காப்புரிமை தேடல் அறிக்கையானது மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடும் ஒவ்வொரு வகை கண்டுபிடிப்புக்கும் ஆழமான தேடல் ஆய்வைச் செய்வது சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம் மேலும் தேடல் என்பது எளிய முறையிலும் செய்யப்படக் கூடும் அல்லது மிக விரிவான முறையிலும் செய்யப்படக் கூடும் எனவே காப்புரிமை தகுதி தேடல் அறிக்கை என்பது நீங்கள் ஒரு காப்புரிமையைத் தாக்கல் செய்யலாமா என்று முடிவெடுப்பதற்கு முன்பு பெற வேண்டிய அவசியமான ஒன்று மேலும் இதில் நான்காவது புள்ளி என்னவென்றால் ஐபி புலனாய்வு என்பது ஐபி மையத்தின் ஒரு பகுதி என்பதால் ஐ பி மையம் சந்தை ஆய்வில் ஈடுபடக்கூடும் சந்தை ஆய்வு என்று சொல்லும்போது நாம் குறிப்பிடுவது விடாமுயற்சியுடன் தொழில் துறை பங்குதாரர்களைத் தேடுவது மேலும் எந்தத் தொழில் நுட்பத்தை எடுத்துக்கொள்வதில் தொழில் துறை பங்குதாரர்கள் ஆர்வமாக இருக்கக்கூடும் என்று பார்ப்பது மேலும் ஆராய்ச்சியின் முடிவுகளை வணிக மயமாக்குவது ஆகியவை இப்போது இது தொழில்துறை கூட்டாளிகளுடன் தனிப்பட்ட பேச்சுவார்த்தை மூலம் நடைபெறலாம் ஆர்வமுள்ள கட்சிகளை அடையாளம் காண்பதே ஐ பி மையம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பணியாக இருக்கலாம் அடையாளம் கண்ட பின்பு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது ஆலோசனை சேவை மற்றும் பல்கலைக்கழகத்தில் உள்ள பிற திட்டங்கள் மூலம் நடைபெறக் கூடும்